இந்த அமர்வில் மீண்டும் வரவேற்கிறோம் பொறியியல் ஆராய்ச்சியில் பொறுப்பான ஆசிரியர் மற்றும் கிரெடிட் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே மேற்கோள் ஒப்புகை ஆசிரியர் தகுதி ஆசிரியரின் பொறுப்புகள் ஆசிரியரின் பிரிவுகள் கருத்துத் திருட்டுப் பிரச்சினைகள் ஆசிரியர்களிடையே கிரெடிட் பகிர்வு மற்றும் தொடர்புடைய இறுதி அம்சங்கள் என வரவு வைப்பதற்காக நீங்கள் புரிந்துகொண்டது போல் தொகுதியின் அவுட்லைன் இருக்கும் எனவே ஒரு ஆராய்ச்சி பங்களிப்பிற்கான கிரெடிட் மூன்று அடிப்படை வழிகளில் ஒதுக்கப்படலாம் ஆசிரியர் மேற்கோள் மற்றும் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் மூலம் தரலாம் எனவே படைப்பாற்றல் என்பது ஒருவரின் பங்களிப்பைப் பொறுத்து ஒருவரை ஆசிரியராக ஆக்குவது ஆகும் மேற்கோள் என்பது ஒருவரின் முன்னர் வெளியிடப்பட்ட படைப்பைப் பயன்படுத்துவதற்கும் மற்றும் எழுத்துப்பூர்வ ஒப்புதலின் மூலம் மேற்கோள் அல்லது எழுத்தாளர் தகுதிக்கு தகுதியற்ற தற்போதைய ஆராய்ச்சியில் சில பங்களிப்பிற்கும் தருவது ஆகும் எனவே நாம் முன்னோக்கிச் செல்வதற்கு முன் இதைப் புரிந்து கொள்ள முடியும் நாம் மீண்டும் ஒரு கடமையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் மற்றவர்கள் செய்த பங்களிப்பை அங்கீகரிக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆராய்ச்சிக்கு செய்த பங்களிப்புகள் அவர்கள் செய்த பணியின் அடிப்படையில் செய்யப்படும் மேற்கோளாக வரவு வைப்பதற்கான நிபந்தனைகள் ஆராய்ச்சி வெளியீடுகளில் மேற்கோள் காட்டுவதற்கு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல்களாகும் நீங்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அல்லது முறையாக வேலையில் வழங்கப்பட்ட முடிவுகள் அல்லது யோசனைகளை நீங்கள் கொடுத்திருப்பது போன்றவையாகும் மாநாடுகள் அல்லது துறை சார்ந்த கூட்டங்களில் பிறரால் வழங்கப்படும் எந்தவொரு படைப்பிலிருந்தும் குறிப்புகள் எடுக்கப்பட்டாலும் மேற்கோள்கள் செய்யப்பட வேண்டும் மேற்கோள் காட்டப்பட்ட படைப்புகளின் பட்டியல் போதுமான அளவு முழுமையாக இருக்க வேண்டும் அறிக்கையிடப்பட்ட ஆராய்ச்சி எங்கு பொருந்துகிறது என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் வெளியீட்டின் வாசகர்களுக்கு பொதுவான அறிவின் ஒரு பகுதியாக இல்லாத அனைத்து அடிப்படை ஆராய்ச்சி பங்களிப்புகளும் மேற்கோள் காட்டப்பட வேண்டும் தனியார் கடிதப் தொடர்புடைய போன்ற வெளியிடப்படாத படைப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய எழுத்து மூலங்கள் கிடைக்காதபோது மட்டுமே மேற்கோள் காட்டப்படுகின்றன அத்தகைய படிப்புகளுக்கான கிரெடிட் ஆதாரங்களை ஒப்புதலுடன் சிறப்பாகக் கையாள முடியும் சில நேரங்களில் வெளியிடப்பட்ட படைப்பின் விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நபரிடம் அனுமதி பெற வேண்டும் இந்த பகுதியை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது யாரோ ஒருவரின் வேலையை மேற்கோள் காட்டினால் சில சமயங்களில் அனுமதி பெற வேண்டும் ஒரு நபரின் வேலையை மேற்கோள் காட்டுவது மேற்கோள் காட்டப்பட்ட நபரை அவர் மேற்கோள் காட்டப்பட்ட பணிக்கு பொறுப்பேற்கச் செய்யாது எனவே பெரும்பாலான நேரங்களில் அது மேற்கோள் காட்டப்பட்ட தரப்பினரின் அனுமதிகள் தேவையில்லை ஏனெனில் தற்போதைய படைப்புகளுக்கு மேற்கோள் காட்டப்பட்ட நபருக்கு பொறுப்புக்கூறல் இல்லை எனவே சில சமயங்களில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அனுமதியும் தேவையில்லை இப்போது மேற்கோள் ஒப்புதலிலிருந்து வேறுபட்டது அறிக்கையிடப்பட்ட ஆராய்ச்சிக்கான பங்களிப்புகள் ஆராய்ச்சியை எழுதுவதில் ஆசிரியர்களுடன் சேர தகுதியுடைய ஒரு நபருக்கு போதுமான முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்லது மேற்கோள் காட்டப்பட்ட மூலத்தில் உள்ளவை ஒப்புதலில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அறிக்கையில் ஆராய்ச்சிப் பங்களிப்பை ஒப்புக்கொண்ட ஒரு நபர் அந்த நபர் முழு அறிக்கைக்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட பங்களிப்பிற்கு மட்டுமே பொறுப்பு எனவே எந்த வகையான வேலைக்காக யாரை ஒப்புக்கொள்கிறோம் என்பதைப் பற்றி நாம் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட பங்களிப்புக்கு அந்த நபர் பொறுப்புக்கூற வேண்டும் இப்போது ஆசிரியர் பதவிக்கான தகுதிகள் என்ன குறைந்தபட்சம் இந்த இரண்டு பங்களிப்புகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் ஒரு நபர் ஒரு அறிக்கையின் படைப்புரிமைக்கு தகுதியுடையவர் ஆராய்ச்சி வடிவமைப்பு கோட்பாடு மேம்பாடு முன்மாதிரியின் மேம்பாடு பகுப்பாய்வு மற்றும் விளக்கம் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பைச் செய்துள்ளார் இறுதி கையெழுத்துப் பிரதியை ஒரு நபர் மதிப்பாய்வு செய்துள்ளார் அல்லது அங்கீகரித்துள்ளார் படைப்புரிமை ஒரு நபரை அறிக்கைக்கு பொறுப்பாக்குகிறது எனவே இவற்றைத் தெளிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய படைப்புகள் மேற்கோள் காட்டப்படுகிறதோ அந்த நபரின் பொறுப்பு என்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட நபரின் பொறுப்பு என்ன ஆசிரியர் போன்ற நபரின் பொறுப்பு என்ன போன்ற தெளிவான யோசனை எடுக்கப்பட வேண்டும் மற்றும் எது அந்த நபரை எந்த அளவு பங்களிப்பு அந்த நபரை எழுத்தாளராக தகுதி பெறச் செய்கிறது இவை இறுதி விவாதமாக இருக்கலாம் இது ஆராய்ச்சி நடைமுறைகளை ஒத்துழைக்கும் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே யாரேனும் வந்து ஆசிரியர் உரிமை கோரினால் அந்த நபர் ஆசிரியர் தகுதிக்கு தகுதியானவரா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நபர்களின் பங்களிப்பு அல்லது ஒருவரின் வேலையை மேற்கோள் காட்டுவது மட்டும் சரியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிடிக்கும் இந்த இறுதி விவரம் நமக்கு தெரியாவிட்டால் சில சமயங்களில் அதுவும் நடக்கலாம் யாரேனும் வந்து ஆசிரியர் உரிமையைக் கோரலாம் அந்த வழக்கில் அந்த நபரை ஆசிரியராக அங்கீகரிக்க விரும்பினால் அதற்கு கிரெடிட் தரலாமா இல்லையா என்பது போன்ற என்ன சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது IEEE இன் படி ஒரு நபர் தத்துவார்த்த மேம்பாடு அமைப்பு அல்லது பரிசோதனை வடிவமைப்பு முன்மாதிரி உருவாக்கம் அல்லது கையெழுத்துப் பிரதியில் உள்ளவற்றின் தொடர்புடைய வேலைகளின் பகுப்பாய்வு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அறிவார்ந்த பங்களிப்பைச் செய்திருந்தால் மட்டுமே வரவு வைக்கப்பட வேண்டும் கையெழுத்துப் பிரதியின் வரைவு அல்லது மதிப்பாய்வு அல்லது வரைவு அல்லது மறுபரிசீலனை அல்லது திருத்தம் செய்தல் கையெழுத்துப் பிரதியின் இறுதிப் பதிப்பை அங்கீகரித்தது ஒரு ஆய்வுக் கட்டுரையை எழுதியவரின் பொறுப்புகள் என்ன ஒவ்வொரு எழுத்தாளரின் பங்களிப்பு குறித்தும் குறிப்பிட்ட அறிக்கைகள் செய்யப்படும் வரை ஒவ்வொரு ஆசிரியரும் முழு அறிக்கைக்கும் பொறுப்புக்கூற வேண்டும் அத்தகைய அறிக்கைகள் எதுவும் இல்லாத நிலையில் அறிக்கையின் ஒருமைப்பாடு மற்றும் திறனுக்கு அனைவரும் சமமாகப் பொறுப்பேற்க வேண்டும் இப்போது எழுத்தாளர்களின் வகைகள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யார் முதல் ஆசிரியராக தகுதி பெற்றவர் இரண்டாவது ஆசிரியராக தகுதி பெற்றவர் உங்கள் வழிகாட்டியின் கீழ் நீங்கள் பணிபுரிகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் போன்ற சர்ச்சைகள் சில சமயங்களில் நடக்கலாம் அப்படியென்றால் யார் முதல் எழுத்தாளர் மற்றும் இரண்டாவது எழுத்தாளர் யார் எனவே இது தொடர்பாக சில சர்ச்சைகள் இருக்கலாம் எனவே ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு பிரிவுகள் உள்ளன முன்னணி எழுத்தாளர் சமர்ப்பிக்கும் ஆசிரியர் தொடர்புடைய எழுத்தாளர் மற்றும் மூத்த எழுத்தாளர் போன்ற வகைப்படும் இந்த வேறுபாடுகள் என்ன என்று பார்ப்போம் பணிக்கு மிகப்பெரிய அறிவுசார் பங்களிப்பை வழங்கியவர் மற்றவர்கள் குறிப்பிட்ட பங்களிப்புகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் முழு அறிக்கைக்கும் பொறுப்பேற்கிறார் படைப்பிற்கான கொள்கைப் பொறுப்பை முன்னணி எழுத்தாளர் வைத்திருக்கிறார் சமர்ப்பிக்கும் ஆசிரியர் என்பது கையெழுத்துப் பிரதியை சமர்ப்பிப்பவர் பத்திரிகை ஆசிரியர்களுடன் கையாள்கிறார் கடிதப் பரிமாற்ற புள்ளிகளுக்கு மட்டுமே அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதிக்கான அளவுகோல்களை பூர்த்தி செய்திருப்பதைக் காண ஒரு சிறப்புப் பொறுப்பு உள்ளது எனவே இந்த எழுத்தாளர் பத்திரிகை வெளியீடு தொடர்பான அனைத்து அளவுகோல்களையும் பூர்த்தி செய்ததா இல்லையா என்பதைப் போலவே பராமரிக்கவும் நிலையானதாகவும் முயற்சிக்கிறார் எனவே சில சமயங்களில் சமர்ப்பிக்கும் ஆசிரியர் முதன்மை ஆசிரியராக இருக்கும் தொடர்புடைய ஆசிரியர் ஆர்வமுள்ளவர்கள் வெளியிடப்பட்ட படைப்புகளுக்குத் தேவைப்படும் தெளிவுபடுத்தல்கள் அல்லது சந்தேகங்களுக்குத் தொடர்பு கொள்ளக்கூடியவர் பொதுவாக எழுதப்பட்ட கட்டுரையின் மறுபதிப்புகளில் பெரும்பாலானவற்றைப் பெறுகிறார் பெரும்பாலும் ஒரு நட்சத்திரக் குறியீடு ஆசிரியர் பட்டியலில் அவரது பெயரால் தொடர்புடைய ஆசிரியரைக் குறிக்கிறது ஒரு இணை ஆசிரியர் பொதுவாக தொடர்புடைய ஆசிரியர் ஆவர் மூத்த எழுத்தாளர் இது முதன்மை எழுத்தாளர் அல்லது மூத்த எழுத்தாளரைப் பற்றி பேசும் ஒரு தெளிவற்ற சொல் மிக உயர்ந்த கல்வித் தரத்தில் இருப்பவர் அல்லது துறையில் மிகப் பெரிய புகழ் பெற்றவர் ஒரு முக்கிய பிரச்சினை நிச்சயமாக கருத்துத் திருட்டு என்பது சரியான கிரெடிட் வழங்காமல் மற்றொரு நபரின் யோசனைகள் செயல்முறைகள் முடிவுகள் அல்லது வார்த்தைகளை கையகப்படுத்துவது என்று பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது இது ஒரு தீவிர ஆராய்ச்சி தவறாகக் கருதப்படுகிறது இது உரைக்கு மட்டும் பொருந்தாது ஆனால் புகைப்படங்கள் அட்டவணைகள் மற்றும் விளக்கப்படங்கள் போன்ற கிராபிக்ஸ் பிரதிநிதித்துவங்களுக்கும் இது பொருந்தாது கருத்துத் திருட்டுக்கான தொழில்நுட்பத் தகுதிகள் என்ன இது மிகவும் முக்கியமானது ஒரு முழுத் தாளின் மதிப்பீட்டின்றி வாசக நகலெடுப்பு 20 சதவிகிதத்திற்கும் அதிகமான அல்லது 50 சதவிகிதம் வரையிலான ஒரு பெரிய பகுதியின் மதிப்பீட்டின்றி வாசக நகலெடுப்பு பத்திகள் வாக்கியங்கள் அல்லது விளக்கப்படங்கள் போன்ற தனிப்பட்ட கூறுகளை நகலெடுக்காத வினைச்சொல் நகலெடுப்பது ஆகியவை நினைவில் கொள்ளப்பட வேண்டும் பக்கங்கள் அல்லது பத்திகளின் மதிப்பற்ற முறையற்ற சொற்பிரயோகம் ஒரு சில சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் மாற்றப்பட்டால் அல்லது அசல் வாக்கியத்தின் வரிசையை மறுசீரமைக்கும்போது இது நிகழ்கிறது மற்றும் உரையில் கிரெடிட் குறிப்பு அல்லது குறிப்பு எதுவும் தோன்றாது காகிதத்தின் பெரும்பகுதியின் வினைச்சொல் நகலெடுக்கப்பட்டது தெளிவான வரையறை இல்லாமல் ஒரு அசல் தாளின் பகுதிகள் மற்றொரு தாளில் இருந்து நகலெடுக்கப்படும் போது இது நிகழ்கிறது கிரெடிட் ஆதாரம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அவை மேற்கோள் குறிகள் இல்லாதது ஆகும் எனவே அந்த அசல் உரையும் புதிய உரையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு தற்போதைய ஆசிரியரின் பங்களிப்பு எது குறிப்பிடப்பட்ட முந்தைய எழுத்தாளரின் பங்களிப்பு என்ன என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அபோஸ்ட்ரோபிகள் அல்லது அடைப்புக்குறிக்குள் உள்ளதைப் போன்றவற்றை வைப்பதன் மூலம் எந்த வரவுகளும் வழங்கப்படவில்லை என்பதால் இந்த பகுதியை அசல் ஆசிரியர் அல்லது மேற்கோள்களால் நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே சக ஆசிரியர்களிடையே நாம் எவ்வாறு கிரெடிட்டைப் பகிர்ந்து கொள்வது ஒத்துழைப்புகள் மிகவும் பொதுவானதாகி வருவதால் ஆரம்ப விவாதங்கள் நடத்தப்படுவதும் இணை ஆசிரியரைப் பகிர்வது தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படுவதும் இன்றியமையாததாகிறது இது சமர்ப்பிப்பில் அல்லது அச்சு நிலையில் இருக்கும் போது தவறான புரிதல்கள் மற்றும் வட்டி மோதல்களைத் தவிர்க்க உதவும் எனவே இறுதி சிக்கல்கள் போன்ற சில விஷயங்களில் ஒன்று ஆசிரியர்களின் வரிசையை நிர்ணயிப்பதாகும் எனவே நீங்கள் அதை எவ்வாறு தீர்மானிப்பது முதல் எழுத்தாளர் பொதுவாக முதன்மை எழுத்தாளர் முதன்மை எழுத்தாளர் பொதுவாக அவரது பெயரை முதல் எழுத்தாளராகக் கொண்டு குறிப்பிடப்படுவார் கடைசி எழுத்தாளரின் பெயர் கையெழுத்துப் பிரதியில் கடைசியாக தோன்றும் பொதுவாக குறைந்த பங்களிப்பை வழங்கிய ஆசிரியரைக் குறிக்கிறது அது முக்கியத்துவம் வாய்ந்த வகையாகும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும் ஆய்வகத்தின் தலைவர் பெரும்பாலும் ஆனால் எப்போதும் ஆராய்ச்சி குழுவிற்கு தலைமைத்துவத்தை வழங்குவதில்லை அவரது பெயரை முதல் கடைசி அல்லது நடுத்தர ஆசிரியராக சேர்ப்பது அவர் வழங்கிய பங்களிப்பைப் பொறுத்தது எனவே எந்த நபர் ஆய்வகத்தின் தலைவராக இருக்க முடியும் ஆனால் அந்த நபரை ஆசிரியருக்கு வரவு வைப்பதன் மூலம் அந்த நபரின் பங்களிப்பை நேரடியாக ஆராய்ச்சி மற்றும் செய்த பங்களிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்களைத் தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் எனவே பொறியியல் ஆய்வகங்களில் மோதல்கள் மற்றும் ஆர்வங்கள் எழலாம் பயிற்சியாளர்களும் மேற்பார்வையாளர்களும் தங்களுக்குள் கிரெடிட் பற்றி முன்கூட்டியே கிரெடிட் மற்றும் மேற்பார்வையாளர்கள் உறவின் ஆரம்பத்தில் வரவு வைப்பது குறித்து அவர்களுக்கு இடையே ஒரு உரையாடலை நடத்தினால் இவை குறைக்கப்படலாம் பொறியியல் ஆராய்ச்சி மேற்பார்வையாளர்கள் பொதுவாகப் போட்டியிடும் பல பொறுப்புகளைக் கொண்டுள்ளனர் பொறியியலுக்கான அவர்களின் துறையில் அறிவை மேம்படுத்துவது போன்றது பின்னர் அவர்களின் பயிற்சியாளர்களின் கல்விக்காக அவர்களின் நிறுவனங்கள் மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பல்வேறு பணிகளுக்கான மானிய நிதியை புத்திசாலித்தனமாகவும் பொருத்தமானதாகவும் பயன்படுத்த வேண்டும் எனவே அவர்களுக்கு பல்வேறு ஒதுக்கப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் ஆர்வங்கள் இருப்பதால் எனவே எந்தவொரு மோதலையும் தவிர்க்க சில சிக்கல்கள் முன்கூட்டியே தீர்க்கப்படலாம் எனவே இன்ஜினியரிங் என்பது வெறும் நடைமுறைகளைப் பற்றியது மட்டுமல்ல இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான புள்ளிகள் இவை ஆனால் இது உங்கள் அறிவை வெளியுலகிற்கு மற்றவர்களுக்கு பரப்புகிறது அவர்கள் ஒரே களத்தில் பணிபுரியும் மற்றும் உங்கள் கண்டுபிடிப்புகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள் எனவே இந்த அறிவுப் பகிர்வு நிகழும்போது இந்த அறிவுப் பரிமாற்றம் நடக்கும்போது இந்தத் திருட்டு தொடர்பான சிக்கல்கள் தரவு சேகரிப்பு மற்றும் முடிவுகளைப் புகாரளிப்பது தொடர்பான சிக்கல்கள் முக்கியமானதாகிறது இன்றைய விவாதத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டால் நெறிமுறையற்ற நடைமுறைகளைத் தவிர்ப்பதற்கும் ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டைப் பேணுவதற்கும் அது நிச்சயமாக நமக்கு உதவும்